எனவே இப்போது நாம் அந்த கணக்கை தொடரலாம் இரண்டாவது மறு செய்கையின் போதும் Power Loss சக்தி இழப்பு என்பது 4 334 MW மற்றும் Pg1Pg2 வின் மதிப்பு 184 58MW 181 31MW ஆக கிடைத்தது ஆகவே இப்போது சரியான தொடர்பு நிலையை பெற generation லிருந்து load டை சுமை கழிப்பதன் மூலமாகவோ அல்லது load லிருந்து generationனை கழிப்பதன் மூலம் இதை பெறலாம் இந்த நிலையில் ∆Pg23704 334 184 58181 348 414MW ஆகும் அப்படி என்றால் குவிதல் இங்கு நடைபெறவில்லை இதற்கு அடுத்தபடியாக நாம் பெற்ற generation data புள்ளியை கொண்டு கணக்கிடுவது என்ன வென்றால் i12dPgidʎ20 175107 59X0 0000520 17541X0 175107 59X0 0000825 364 மற்றும் ∆ʎ28 4145 3641 5686 இது ஒரு நிலையில்லா மாறுபாட்டை கொண்டது அதனால் மூன்றாவது மறு செய்கை செய்தால் ʎʎ∆ʎ107 591 5686109 1586 என்று பெறக்கூடும் ஆக மூன்றாவது மறு செய்கையை மீண்டும் அதே பார்முலாவை கொண்டு கணக்கிட்டால் Pg1109 1586 4120 175109 1586X0 00005188 849MW மற்றும் Pg2109 1586 4120 1586X0 00008185 483MW என்றும் பெறுவோம் இதுவே மூன்றாவது மறு செய்கையில் இருந்து பெறக்கூடிய Pg1Pg2 ஆகும் இப்போது இந்த இரண்டு ஜெனரேஷன் பவரை கொண்டு power loss யை கணக்கிடபோகிறோம் 0005X 188 84920 00008X 185 48324 535MW மற்றும் இதன் error என்பது ∆Pg3704 535 188 849185 4830 203MW ஆக இருப்பின் இங்கும் குவிதல் நடைபெறவில்லை குவிதல் பெறுவதற்கான நிலையில் இது இல்லை இது மிகக் குறைந்த மதிப்பு இதற்காக நாம் மற்றொரு முறை மறு செய்கை யை மேற்கொள்ள வேண்டும் i12dPgidʎ35 35 இதைக் கணக்கிட λ வின் மதிப்பு 3 ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தான்∆ʎ0 03788 எனவே ʎʎ∆ʎ109 003788109 196 எனது நான்காவது மறு செய்கைலிருந்து நாம் Pg1 மற்றும்Pg2 வை கணக்கிட்டால் அதன் மதிப்பு 188 95MW மற்றும் 185 58MW என்று பெறலாம் இதன் பின்PLoss40 0005X 188 00008X 185 48320 3657MW4 54MW என்பதை பெறலாம் இப்போது error ரைகணக்கிட்டால் ∆Pg3704 54 188 849185 5830 01MW இது மிக மிக குறைந்த மதிப்பு ஆகும் மேலும் இது குவிதல் ஆகி உள்ளது இந்த முறையில் கணக்கிட்டால் அதிகப்படியான iteration தேவைப்படும் இங்கு அப்படி நான்கு iteration தேவைப்படுகிறது சாய்வு முறையில் இந்த கணக்குக்கு விடை அளிக்க விரும்பினால் தனியாக Δ𝜆 கணக்கிட்டு அதன் அடிப்படையில் 𝜆 மற்றும் ஜெனரேஷன் இழப்பை கணக்கிடலாம் இதுவே சாய்வு முறையில் உள்ள ஒரு நன்மை ஆகும் ஆதலால் இந்தக் கணக்கின் விடை என்பது Pg1188 95MW Pg2 185 58MW மற்றும் PLoss4 54MW என்று பெறுவீர்கள் இங்கு 𝜆 109 இது நாம் நான்கு iteration லிருந்து பெறுவது இதில் விடை மிகத்துல்லியமாக வேண்டுமெனில் மேலும் சில iteration செய்யலாம் ஆனால் இங்கு அது தேவையில்லை ஏனெனில் ஏற்கனவே இங்கு குவிதல் ஆகிவிட்டது இப்போது பொதுவான முறையில் penalty factor காரணியை கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்க்கலாம் இந்த வெளிப்பாடு சிறிது பெரிதாகத் தோன்றினாலும் இதை சிறிய எடுத்துக்காட்டு கொண்டு விளக்க இருக்கிறேன் நான் முன்னதாக கூறிய power loss என்பது ஒவ்வொரு பஸ் க்கு செலுத்திய power ரின் கூட்டாகும் எனவே PLossi1mPii1mPgi i1mPLi இது 70 வது சமன்பாடு இவற்றில் பெயரிடும் முறை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமன்பாட்டில் 'n' என்பது bus bar ன் கூட்டுத்தொகை ஆகும் 'm' என்பது generator bus bar ன் கூட்டுத்தொகை ஆகும் அதாவது generator ரோடு bus இணைக்கப்பட்ட இடமே generator bus ஆகும் Pgi என்பது ith bus ன் உண்மையான power இது நாம் அறிந்ததே PLi என்பது ith bus ன் உண்மையான load power generator bus i 12 m மற்றும் load bus i12 Pi என்பது ith bus க்கு செலுத்திய உண்மையான power ஆக இந்த சமன்பாட்டை விரிவுபடுத்தினால் நான் பெறுவது PLossP1P2P3 PmPm1 Pn இந்த சமன்பாட்டிற்கான வழித்தோன்றல் ɗ ல்லை பொறுத்து எடுத்தால்dPLossdɗkdP1dɗkdP2dɗk

n

எனவே இப்போது கொடுக்கப்பட்டுள்ள ɗ2 ɗ3 ɗn மதிப்பிற்கு load flow சமன் பாட்டான dPidɗk ஐ கணக்கிடலாம் அதாவதுPLossi1mPiஎன்றால் PLossi1mPidP1dɗkdP2dɗk இவ்வாறு எழுதலாம் dP1dɗkதொடரிலிருந்து PiPgi PLi என்பதை கண்டால் இது 71 சமன்பாடு இதில் PLi ஒரு மாறிலி இதற்கு வழித்தோன்றல் ɗ ல்லை பொறுத்து எடுத்தால் dPidɗkdPgidɗk ஆகும் ஏனெனில் PLi ஒரு மாறிலி இப்போது தொடற் வழித்தோன்றல் விதியை பயன்படுத்தினால் dPLossdɗkdPLossdP2dP2dɗkdPLossdP3dP3dɗkdPLossdɗk

இதுவே தொடற் வழித்தோன்றல் ஆகும் இதில் Pg2Pg3 ஆகியவை k வை பொறுத்து இருக்கிறது இங்கு Pgmmth term வரை உள்ளது ஏனெனில் இங்கு m ஜெனரேட்டர் வரையிலே உள்ளது எனவேதான் இங்கு Pg2Pg3Pgmவரை எழுதுகிறேன் அவற்றின் வழித்தோன்றலை எடுத்தால் அதுவே 73 சமன்பாடாகும் ஆகையால் dPg2dɗkdP2dɗkdPg3dɗkdP3dɗk இவ்வாறு எழுதலாம் அதனால்தான் dPg2dɗk பதிலாக dP2dɗk எழுதுகிறோம் இவ்வாறு 72 சமன்பாட்டை எழுதலாம் இதிலிருந்து நாம் dPgidɗkdPidɗk மற்றும்dPgmdɗkdPmdɗk என்று தெரிந்து கொள்கிறோம் இதை 74 சமன்பாடு இதில் k23 n இதையே தொடற் வழித்தோன்றல் என்கிறோம் அடுத்த நிலையானது PLossயை கண்டுபிடிப்பதாகும் PLoss Pg1 நை எடுத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் PLoss என்பது ஒரு Pg2Pg3 உடன் தொடர்புடையது அதில் dPLossdPg10 இதை 73 சமன்பாட்டில் நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை இப்போது 74 சமன்பாட்டில் இருந்தது 71 சமன்பாட்டை கழித்தால் நமக்கு கிடைப்பது dP1dɗkdP2dɗk1 dPLossdPg2dP3dɗk1 dPLossdPg3 dPmdɗk1 dPLossdPgmdPm1dɗkdPm2 dɗkdPn dɗk0 K23n இது 75 சமன்பாடு ஆகும் இவ்வாறாக k2 k3 kn என்று ɗk சமர்ப்பித்தால் நமக்கு நேரியல் அல்லாத ஒரு சமன்பாடு கிடைக்கும் இந்த சமன்ட்பாட்டை dP2dɗk1 dPLossdPg2dP3dɗk1 dPLossdPg3 dPmdɗk1 dPLossdPgmdPm1dɗkdPm2 dɗkdPn dɗk dP1dɗk K23n என்கிறோம்

இதை அணி வடிவமாகஎழுதினால் அதன் வலப்புறம் நெடுவரிசை திசையன் ஆக dP1dɗ2dP1dɗ3 இவ்வாறு கிடைக்கும் இந்த 76 சமன்பாடு ஆனது power Pi ஐ கோணத்துடன் ɗk தொடர்புபடுத்துகிறது மற்றும் அணி வடிவம் என்பது J1 transpose இடமாற்றம் ஆகும் J1J2J3J4 என்பதை load flow studies மூலம் பெறமுடியும் ஒருவர் எளிதாக இந்தப் பகுதியின் நோக்கமான penalty factorரை கணக்கிட முடியும் இங்கு நாம் எடுத்துக் கொண்டது Li1 dPLossdPgi இதுவே அடிப்படையான penalty factor ன் விதிஎளிதாக புரிந்துகொள்ள J1 transpose ஆல் இதை பெருகி அதை inverse எடுத்தால் நமக்கு கிடைப்பது column vector ஆகும் அதன் மூலம் இந்த 76 சமன்பாட்டின் வலது புறம் உள்ளவற்றை பெறலாம் இந்த சமன்பாட்டை load flow பகுதியின் 41 சமன்பாடாக பார்த்தோம் இந்த dp1dɗk வழித்தோன்றலில் இருந்துdP1dɗkV1VKG1KSin B1kcos⁡ k23n என்று பெறலாம் இதுவே 77 சமன்பாட்டு ஆக இந்த 76 சமன்பாட்டில் இருந்து penalty factor எளிதாக பெற முடியும் Load flow studies இலிருந்து J1matrixஅணிமற்றும்J1 transpose டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எளிதில் எழுதலாம் மேட்ரிக்ஸ் ன் வலது புறம் உள்ள அனைத்து அளவுரு parameters VGB ɗ ர் களையும் load flow studies மூலமாக பெற இயலும் இவற்றின் இந்த அளவுரு ன் reciprocal தலைகீழான மதிப்பீட்டுச் penalty factor ரை தரும் ஆக இதை தொடற் வழித்தோன்றல் மற்றும் load flow studies மூலம் பெறலாம் நமக்கு load flow studies மற்றும் இந்த loss formula சூத்திரம் தெரிந்திருந்தால் PLoss ன் termகால Pg2 Pg3 மதிப்பிலிருந்து அளவிடலாம் இவை அனைத்திற்கும் தேவையானது சிறு பயிற்சியே ஆகும் வகுப்பறையில் நாம் 2 bus எடுத்துக்காட்டை அல்லது 3 bus எடுத்துக்காட்டை உதாரணமாகக் கொண்டு கணக்கிட்டு பழகலாம் ஆனால் இரண்டுற்கு மேற்பட்ட bus சை வகுப்பறையில் வைத்து பழகுவது மிகக் கடினமானது பெரிய பரிமாணம் அல்லது பெரிய அளவு கொண்ட bus க்கு coding குறியீட்டு அல்லாமல் சூத்திரத்தின் மூலம் கணக்கிடுவது மிகவும் கடினமானதாகும் அவற்றை நம்மால் வகுப்பறையில் கணக்கிடுவது என்பது இயலாது